நான் ஹோமோஜீனியஸ் ODE யுடன் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கடைசி வீடியோவில் இரண்டாவது ஆர்டர் லீனியர் சமன்பாடு ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டிலிருந்து இரண்டாவது ஆர்டர் லீனியர் சமன்பாடாக குறைக்கும் ஆனால் அது முதல் ஆர்டர் டெரிவேட்டிவ் முறையை பயன்படுத்தாத ஒரு முறையாகும் அதை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இரண்டாவது ஆர்டர் சமன்பாடு என்பது நிலையான வடிவத்தில் அல்லது சாதாரண வடிவத்தில் இருக்கும் சரியா எனவே இந்த வீடியோவில் இந்த முறையை நாம் நிரூபிக்கும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சிம்பெளர் சமன்பாடாக குறைக்கலாம் இதை நீங்கள் தீர்க்க முடியும் எனவே உண்மையில் நீங்கள் குறைக்கப்பட்ட சமன்பாட்டைத் தீர்க்கலாம் பின்னர் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் பொதுவான தீர்வை நீங்கள் காணலாம் மேலும் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் முறை என்று அழைக்கப்படும் நான் ஹோமோஜீனியஸ் இன் குறிப்பிட்ட தீர்வைக் கண்டறிய ஒரு பொதுவான முறையை நான் தருகிறேன் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டின் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வு y1 மற்றும் y2 அறிந்திருப்பதால் பொதுவான தீர்வை நீங்கள் காணலாம் அது yHxc1y1c2y2

குறிப்பிட்ட தீர்வைக் கண்டுபிடிக்க வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் முறை எனப்படும் ஒரு பொதுவான முறை எங்களிடம் உள்ளது நாம் என்ன செய்வது என்றால் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டின் பொதுவான தீர்வை எடுத்துக் கொள்கிறோம் அது yHxc1y1c2y2 இந்த c1 மற்றும் c2 என்பது ஆர்பிட்ரேரி மாறிலிகள் ஆகும் இப்போது இந்த மாறிலிகளை ஒரு செயல்பாடாக மாற்றுகிறோம் அது c1x மற்றும் c2x பின்னர் ஒரு குறிப்பிட்ட தீர்வை இந்த சமன்பாட்டில் தேடுகிறோம் yp c1xy1c2y2 அங்கு y1 மற்றும் y2 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மற்றும் நாங்கள் c1x மற்றும் c2xகண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் இந்த முறையை வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பேராமீட்டர்ஸ் c1 மற்றும் c2 மாறுபாடு கொண்டது ஆனால் முதலில் ஒரு உதாரணத்துடன் தொடங்குவோம் எனது கடைசி வீடியோவில் நான் விளக்கிய முறையை நிரூபிப்போம் எனவே நாம் அதை ஆரம்பிப்போம் எனவே இப்போது இரண்டாவது ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ODE ஐ சாதாரண வடிவம் அல்லது நிலையான வடிவமாக குறிப்பு ஒரு சாதாரண வடிவம் என்றால் முதல் ஆர்டர் டெரிவேட்டிவ் அங்கு இருக்காது எப்படி மாற்றுவது என்று பார்த்தோம் சரியா எனவே நீங்கள் yx ux v சமன்பாட்டை பயன்படுத்த போகிறோம் மற்றும் v இந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் அது vxe 12x0xp v எனவே நாம் வேரியபிள் கோஎஃபீஷியேன்ட் உடன் சில சமன்பாடுகளை எப்படி தீர்க்க முடியும் என்பதற்கு சில உதாரணங்களைக் காண்கிறோம் எனவே நாம் சமன்பாடை தீர்ப்பதன் மூலம் நமக்கு 4x2y 4xy16x2 1y 0 x 0 கிடைத்துள்ளது எனவே இது உங்கள் சமன்பாடு எனவே நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் மாறிலி y ஐ புதிய டிபெண்டன்ட் மாறிலி u மற்றும் v ஐ தேர்ந்தெடுக்கிறேன் அதாவது yx ux v v ஆகும் நான் இந்த சமன்பாட்டை ஒரு புதிய டிபெண்டெண்ட் மாறிலி u ஆககுறைக்கும்போது என்ற முதல் ஆர்டர் முறை dudx அங்கு இருக்காது அதனால் நான் மேலே உள்ள பார்முலாவை v இல் பயன்படுத்தினால்அது vxe 12x0xptdt v என்று கிடைக்கும் நமக்கு டிஃபரென்ஷியல் சமன்பாட்டின் டொமைன் x 0 கான வரைமுறை தெரியாது சில பூஜ்ஜியமற்ற மதிப்புகளைத் தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு தேவையற்ற கணக்கீட்டை வழங்கும் இதை தவிர்க்கும் பொருட்டு நாம் இண்டெபணைட் இன்டக்ரேஷன் பயன்படுத்துவோம் எனவே vx ce 12ptdt இப்போது நான் இந்த பார்முலாவை பயன்படுத்தினால் v ஐக் கணக்கிடலாம் எனக்கு vxe 121xdxகிடைக்கும் இங்கு px4x4x21x எனவே vxe 12log x 1x எனவே அது இந்த yxux 1x வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது இப்போது நான் மேலே உள்ள v ஐப் பயன்படுத்தினால் u இன்கோஎஃபீஷியேன்ட்vpxvqvvx34x 52 12x x 324 14x2x 12x 4x4 ஆகும் எனவே இது மாறிலியாக இருந்தால் எனது சமன்பாடு u4u 0ஆகும் இப்போது நீங்கள் uxeλx ஐ சமன்பாட்டில் மாற்றுகிறீர்கள் எனவே உங்களிடம் 24 0 இருக்கும் அது எனக்கு λ ± 2i கொடுக்கும் எனவே இதிலிருந்து இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் u1xei2x மற்றும் u2xe i2xகிடைக்கும் எனவே இப்போது உங்களுக்கு uxc1ei2xc2e i2x மதிப்பு இருக்கும் நீங்கள் அதை uxd1cos 2x d2sin 2x என மீண்டும் எழுதலாம் இங்கு d1c1c2 மற்றும் d2 i கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு உங்கள் பொதுவான தீர்வு y ஐ எழுதலாம் அது yxux vx1xd1cos 2x d2sin 2x என்று கிடைக்கும் இதுதான் நீங்கள் சில மெத்தட் ஆப் ரிடக்க்ஷன் முறை மூலம் இந்த சமன்பாடை எப்படி தீர்க்க முடியும் என்று நாம் தீர்த்த பல சமன்பாடுகளில் ஒரு உதாரணம் ஆகும் எனவே இது ஒரு ஆட் ஹாக் முறை இது இல்லையெனில் y1 மற்றும் y2ஐஎப்படி கண்டுபிடிப்பது என்று உங்களுக்கு தெரியாது வேரியபில் கோஎஃபீஷியேன்ட் கூடிய சமன்பாடு என்றால் கோஎஃபீஷியேன்ட் என்பது x இன் சில செயல்பாடுகளாகும் முதலில் நீங்கள் ஒரு தீர்வை தெரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் மற்றொன்றையும் கண்டுபிடிக்க முடியும் அல்லது மேலே உள்ள நிலையான படிவத்தில் மாற்றீடு செய்ய முடிந்தால் உங்கள் தீர்வை நீங்கள் காணலாம் அல்லது இது யூலர் காச்சி வகை சமன்பாடாக இருக்க வேண்டும் நீங்கள் சமன்பாட்டை அதே வடிவத்தில் பெற்றிருந்தால் உங்களுக்கு 2 லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் அல்லது சமன்பாடுகளின் நிலையான கோஎஃபீஷியேன்ட் ஐ பெறலாம் நீங்கள் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளைப் பெறலாம் அவை பொதுவான தீர்வை உருவாக்கும் நான் ஹோமோஜீனியஸ் இரண்டாம் ஆர்டர் லீனியர் ODE ஐ எவ்வாறு தீர்ப்பது என்பதையும் நாம் பார்த்தோம் அதற்காக நீங்கள் முதலில் அதன் ஹோமோஜீனியஸ் தீர்வு yH கணக்கிடுங்கள் அதில் இரண்டு ஆர்பிடெரரி மாறிலிகள் மற்றும் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகள் y1 மற்றும் y2 பெறுவோம் இந்த நீங்கள் அறிந்தவுடன் y1 மற்றும் y2ஐ வேரியேஷன் ஆப் பேராமீட்டர்ஸ் எனப்படும் பொதுவான முறை மூலம் உங்கள் குறிப்பிட்ட தீர்வைக் காணலாம் அதனால் நாம் சமன்பாடு ypxyqxyfx x∈I C R ஐ பெறுவோம் அதனால் நான் என்ன செய்கிறேன் என்றால் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டை நான் எடுத்துக் கொள்கிறேன் அது ypxyqxy 0 எனவே இதற்கு yHxc1y1c2y2 என்ற தீர்வு கிடைக்கும் இந்த y1 மற்றும் y2 ஆகிய இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று வைத்துக் கொள்வோம் ஆகையால் இந்த ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டிற்கான பொதுவான தீர்வு உங்களிடம் இப்பொழுது உள்ளது இப்போது நான் எப்படி ஒரு குறிப்பிட்ட தீர்வு ypx சமன்பாடு ypxyqxyfx ஐ பூர்த்தி செய்யும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஏற்கனவே நீங்கள் நிலையான கோஎஃபீஷியேன்ட் மற்றும் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டிற்கான தீர்வு c1 மற்றும் c2 ஐ அறிவீர்கள் என்னால் இதை c1 மற்றும் c2 ஐ மாற்றீடு செய்து x இன் செயல்பாடுகளாக மாற்ற முடியும் என்றால் குறிப்பிட்ட தீர்வு இந்த வடிவத்தில் பெறலாம் என்று நான் நம்புகிறேன் ypxc1xy1c2y2 நீங்கள் c1 மற்றும் c2 ஆகியவற்றின் வேரியபில் செயல்பாடுகளைப் பார்க்கிறீர்கள் எனவே மேலே உள்ள தீர்வு நான் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே அது ypc1y1c2y2c1y1c2y2 மற்றும் ypc1y1c2y2c1y1c2y2c1y1c2y2c1y1c2y2 ஆகும் எனவே இதை நான் எளிமைப்படுத்தி ypc1y1c2y22c1y12c2y2c1y1c2y2 என்று திரும்ப எழுதுகிறேன் இப்போது வேரியபில் மாறிலியை பெறுவதற்கு நீங்கள் yp மற்றும் yp ஐ நான் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டிற்கு மாற்றீடு செய்யலாம் எனக்கு குறிப்பிட்ட வடிவமான c1 மற்றும் c2வேண்டும் சரியா எனக்கு அந்த பொதுவான தீர்வு c1 மற்றும் c2 ஆகியவை நான் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டை திருப்தி செய்தால் மட்டும் போதாது எனவே சில நிபந்தனைகளை c1 மற்றும் c2 மீது விதித்து ஒரு குறிப்பிட்ட வடிவமாக c1மற்றும் c2 ஐ கண்டுபிடிக்க முடியும் எனவே இதனை தேர்வு செய்யும் போது ypxc1xy1c2y2 சில நிபந்தனைகளை yp மீது விதித்தால் அது c1y1c2y20 எ 1 பின்னர் yp இதிலிருந்து ypc1y1c2y2c1y1c2y2என்று மாறும் இப்போது நீங்கள் மாற்றப்பட்ட y p yp மற்றும் yp ஐ நான் ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டில் மாற்றுவீர்கள் நான் இதை செய்தால் எனக்கு c1y1c2y2c1y1c2y2pxc1y1pxc2y2qxc1y1qxc2y2fபின்னர் இரண்டு குறிப்பிட்ட தீர்வும் c1 மற்றும் c2பெறுவோம் பிறகு மேலே உள்ள சமன்பாட்டினை c1y1pxy1qxy1c2y2pxy2qxy2c1y1c2y2fx என்று எழுதலாம் நான் ஏற்கனவே y1 மற்றும் y2 ஐ அறிந்திருக்கிறேன் அவை ஹோமோஜீனியஸ் சமன்பாடுகளை திருப்திப்படுத்துகிறது எனவே கோஎஃபீஷியேன்ட் c1 மற்றும் c2 பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே நான் இறுதியாக c1y1c2y 2 fx உடன் வெளியேறுகிறேன் எனவே இதுதான் உங்கள் எ எனவே நீங்கள் எ 1 2 ஐத் தீர்த்தால் என்னால் c1 மற்றும் c2ஐக்கண்டுபிடிக்க முடியும் c1 மற்றும் c2 ஆகியவற்றை கண்டறிந்த பிறகு அவற்றை ypxc1xy1c2y2 இல் மாற்றீடு செய்து குறிப்பிட்ட தீர்வைக் காணலாம் எனவே நீங்கள் எ 1 2 ஐ ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வைக்கலாம் அது y1 y2 y1 y2 c1 c2 0 f ஆகும் எனவே c1 c2 1Wy1 y2y2 y2 y1 y1 0 f இந்த இரண்டாவது வரிசை அமைப்பை எவ்வாறு தீர்ப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் இங்கு Wy1 y2 என்பது வ்ரான்ஸ்கியின் ஆகும் இது டிடெர்மினென்ட் ஆப் கோஎஃபீஷியேன்ட் மேட்ரிக்ஸ் ஐ நிர்ணயிப்பதற்கு சமம் Wy1 y2xy1 y2 y2y1 இப்போது நாம் c1 c2 y2fWy1 y2 y1fWy1 y2 என்று பெறுவோம் இது எனது c1 மற்றும் c2 நாம் அறிந்த வெக்டர் ஆகும் இதை நாம் dc1dx y2fWy1 y2 என்று எழுதலாம் அதை இன்டெகிரெட் செய்தால் நமக்கு c1 y2 f W y1 y2 dx என்று கிடைக்கும் அதேபோல் dc2dxy1fWy1 y2அதை இன்டெகிரெட் செய்தால் நமக்கு c2y1fWy1 y 2dx என்று கிடைக்கும் இது இறுதியாக நமக்கு ypx தரும் அதாவது ypx y1xx0xy2tftWy1 y2tdty2x0xy1fWy1 y2dtஆகும் உங்களுக்கு y1 y2 மற்றும் கொடுக்கப்பட்ட நான் ஹோமோஜீனியஸ் முறை தெரிந்தால் குறிப்பிட்ட தீர்வின் வடிவம் ypxx0xy2xy1t y1xy2tWy1 y2tfdt என நீங்கள் பெறுவீர்கள் இதை இன்டெகிரெட் செய்தால் நமக்கு குறிப்பிட்ட தீர்வு ypx ஐ கிடைக்கும் சரியா இதை எப்படி கணக்கிடுவது என்று சில உதாரணங்களை நான் தருகிறேன் சில எளிய உதாரணத்தை தேர்ந்தெடுக்கிறேன் அது yy x அங்கு x0 nπ n∈N எனவே yy 0 ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டிற்கான தீர்வு என்னவாக இருக்கும் இதன் தீர்வுyHc1cos x c2sin x என்று இருக்கும் இங்கே y1cos x மற்றும் y2sin x மேலும் எனது ypx மதிப்பு என்னவாக இருக்கும் ஆகையால் ypxx0xcos t sin x cos x sin t t dtWy1 y2tcos x sin x sin x cos x 1என்று இருக்கும் எனவே ypxsinxx0xcot t dt cos xx0xdt sin x log |sin x | xcos x ஐ பெறுவோம் அதனால் குறைந்த லிமிட் பங்களிப்பை புறக்கணியுங்கள் ஏனெனில் அது குறிப்பிட்ட தீர்வை நோக்கி பங்களிக்காத சில மாறிலிகளை மட்டுமே உங்களுக்கு வழங்குகிறது ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டின் இரண்டு லீனியர்லி இண்டிபெண்டெண்ட் தீர்வுகளை அறிந்திருப்பதால் ஒரு செயல்பாடாக மாறிலியை மாற்றுவதன் மூலம் இந்த இரண்டின் கலவையாக ஒரு குறிப்பிட்ட தீர்வைக் காணலாம் இது ஒரு உதாரணத்துடன் நாம் பார்த்த மெத்தட் ஆப் வேரியேஷன் முறை என்று அழைக்கப்படுகிறது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் முறையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தீர்வைக் கண்டறிய இது மிகவும் பொதுவான வழியாகும் நான் ஹோமோஜீனியஸ் முறை என்பது பாலினாமியால் சைன் ஆப் கோசைன் செயல்பாடுகள் அல்லது எக்ஸ்போனென்சியல் செயல்பாடு போன்ற மூன்று அடிப்படை செயல்பாடுகளின் கலவையாகும் இதனை அடுத்த வீடியோவில் காண்போம் இந்த 3 அடிப்படை செயல்பாடுகள் மற்றும் அதன் சேர்க்கைகள் உங்கள் இரண்டாவது ஆர்டர் லீனியர் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டின் வலது பக்கமாக இருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்வைக் கண்டுபிடிக்க மெத்தட் ஆப் வேரியேஷன் முறையை பயன்படுத்தத் தேவையில்லை எனவே உங்களிடம் இந்த அடிப்படை செயல்பாடுகளின் சேர்க்கை இருந்தால் எளிய செயல்பாடுகளின் கலவை உங்கள் வலது புறத்தில் இருக்கும் போது இந்த மெத்தட் ஆஃப் அண்டிடெர்மைண்ட் கோஎஃபீஷியேன்ட் முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் வலது பக்க சமன்பாட்டை அழிக்க வேண்டும் ஏனெனில் சில எளிய செயல்பாடுகள் டிஃபரென்ஷியல் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது ஆகையால் குறிப்பிட்ட டிஃபரென்ஷியல் சமன்பாடு ஆபரேட்டரை நீங்கள் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் அதை பயன்படுத்தினால் வலது புறம் பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும் எனவே நாம் வலது புறத்தை அழிக்கிறோம் எனவே இந்த அழிப்பு செயல்முறை மூலம் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு மாற்றாக ஒரு குறிப்பிட்ட தீர்வின் வடிவத்தை பெற முயற்சி செய்கிறோம் மற்றும் அந்த மாறிலிகளை கண்டுபிடிக்கிறோம் எனவே இதுதான் அண்டிடெர்மைண்ட் கோபிஷியன்ட் முறையாகும் அதை அடுத்த வீடியோவில் காண்போம்